R பயன்படுத்தி சிம்பிள் லீனியர் ரெக்ரெஸ்ஸனை செயல்படுத்துவது குறித்த விரிவுரைக்கு வருக இந்த விரிவுரையில் R இல் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஸ்ஸனை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதைப் பார்க்கப் போகிறோம் இந்த விரிவுரையின் ஒரு பகுதியாக ஒரு டெக்ஸ்ட்டில் இருந்து டேட்டாவை எவ்வாறு லோட் செய்வது டேட்டாவை எவ்வாறு பிளாட் செய்வது லீனியர் ரெக்ரெஸ்ஸன் மாடல் எப்படி செய்வது ஒரு மாடலின் சம்மரியை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்பதையும் நாம் பார்க்கப் போகிறோம் இப்போது டேட்டாவை எவ்வாறு லோட் செய்வது என்று பார்ப்போம் இப்போது டேட்டா செட் "பாண்ட்ஸ்" டெக்ஸ்ட் பார்மட்டில் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன பைல் இன் எக்ஸ்டென்ஷன் " txt" ஆகும் பைலில் இருந்து டேட்டாவை லோட் செய்ய நான் delim டெலிம் என்ற பன்க்ஷனை பயன்படுத்துகிறோம் delimரீட் டாட் டெலிம் ஒரு பைலை டேபிள் பார்மட்டில் படித்து அதில் இருந்து ஒரு டேட்டா பிரேம் ஐ உருவாக்குகிறது ஃபங்ஷனுக்கான இன்புட் ஆர்க்யூமெண்ட்ஸ் பைல் மற்றும் row names ரோ டாட் நேம்ஸ் ஆகும் இப்போது ஃபைல் என்பது நீங்கள் டேட்டாவைப் ரீட் செய்ய விரும்பும் ஃபைலின் பெயர் மற்றும் row names அடிப்படையில் வரிசை ids ஐடி களாகும் இது நேம் வெக்டார் ஆப் நேம்ஸ் அல்லது காலம்ன் நேம் உடன் தொடர்புடைய ஒற்றை எண்ணாக மட்டுமே இருக்கலாம் இப்போது உங்கள் கரண்ட் ஒர்கிங் டைரக்டரியில் டேட்டா இருப்பதாக கருதினால் கமாண்ட் ரீட் டாட் டெலிம்read delim அதை படிக்கிறது எனவே கோட்ஸ் உள்ளே என்னிடம் bonds txt பாண்ட்ஸ் டாட் டெக்ஸ்ட் உள்ளது names1ரோ டாட் நேம்ஸ் என கொடுக்கிறேன் இப்போது கமாண்ட் எக்சீக்யூட் செய்யப்பட்டதும் பாண்ட்ஸ்ஸின் ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கப்படுகிறது இது ஒரு டேட்டா பிரேம் ஆகும் இப்போது டேட்டாவை எவ்வாறு வியூ செய்வது என்று பார்ப்போம் பாண்ட்ஸ்ஸின் வியூ டேட்டாவை டேபிள் பார்மட்டில் காண்பிக்கும் கீழே உள்ள துணுக்கு டேபிளை காட்டுகிறது எந்தவொரு டேட்டா செட்டின் முதல் சில ரோக்களையும் நாம் பார்க்கலாம் ஹெட் மற்றும் டெய்ல் பங்க்ஷன்கள் அதைச் செய்ய நமக்கு உதவும் இப்போது head ஹெட் ஆப் பாண்ட்ஸ் டேட்டாவில் இருந்து முதல் 6 ரோக்களையும் டேட்டாவின் டெயிலில் இருந்து கடைசி 6 ரோக்களையும் நமக்குத் தரும் இப்போது டேட்டா செட்டின் விளக்கத்தைப் பார்ப்போம் டேட்டா 2 வேறியபிள்கள் கூப்பன் ரேட் மற்றும் பிட் பிரைஸ் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது கூப்பன் ரேட் கடன் வாங்குபவர்இஸ்ஸுயர் issuer கடன் வழங்குபவருக்கு பாரோவெர் borrower செலுத்தும் நிலையான வட்டி வீதத்தைக் பிக்ஸ்ட் இன்டெரெஸ்ட் ரேட் fixed interest rate குறிக்கிறது பிட் பிரைஸ் என்பது யாரோ ஒருவர் பாண்டிற்க்கு செலுத்த தயாராக இருக்கும் விலை ஆகும் இப்போது டேட்டாவை எவ்வாறு லோட் செய்வது மற்றும் டேட்டாவை எவ்வாறு வியூ செய்வது என்பதைப் பார்த்தோம் டேட்டாவின் ஸ்டரக்சர் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் ஸ்டரக்சர் என்பது ஒவ்வொரு வேறியபிள் மற்றும் அதன் டேட்டா டைப் பற்றிய அமைப்பு என்பதாகும் நாம் str பங்க்ஷனை இதற்கு பயன்படுத்துகிறோம் இந்த பங்க்ஷனிற்கான இன்புட் ஒரு டேட்டா பிரேம் ஆகும் உண்மையில் நாம் வேறியபிள் டேட்டா டைப் நாம் எதிர்பார்த்ததைப் போலவே இருக்கிறதா என்பதை இப்போது பார்க்க விரும்புகிறோம் அவ்வாறு இல்லையென்றால் அவற்றை அந்தந்த டேட்டா டைப்களாக கட்டாயப்படுத்த வேண்டும் இப்போது இது ஒன்றை ஞாபகப்படுத்த வேண்டும் ஏனென்றால் நாம் name என்ற பங்க்ஷனை கற்றுக்கொண்டோம் மேலும் வேறியபிள் விரும்பிய டைப் ஆக இல்லாவிட்டால் அதை கட்டாயப்படுத்த இந்த பங்க்ஷனை பயன்படுத்துவோம் இப்போது இந்த டேட்டா செட்டிற்காக நான் str ஸ்டரக்சர் ஆப் பாண்ட்ஸ் என்று சொல்லும் பங்க்ஷனை இயக்குகிறேன் இப்போது பாண்ட்ஸ் என்பது எனது டேட்டா பிரேமின் பெயர் ஆகும் எனவே பாண்ட்ஸ் இன் அவுட்புட் ஒரு டேட்டா பிரேம் கிடைக்கும் அதில் 2 வேறியபிள்களில் 35 அப்சர்வேஷன்கள் உள்ளன முதல் காலம்ன் கூப்பன் ரேட் ஆகும் இது நுமெரிக் டைப் ஆகும் அதிலுள்ள முதல் சில வேல்யூகள் இங்கு காட்டப்பட்டுள்ளன அடுத்த காலம்ன் பிட் பிரைஸ் ஆகும் இதுவும் நுமெரிக் டைப் ஆகும் அந்த காலத்தின் முதல் சில வேல்யூகள் இங்கு காட்டப்பட்டுள்ளன இப்போதுடேட்டாவின் சம்மரி யை பார்ப்போம் எனவே இந்த பாண்ட்ஸ் கேஸில் summary சம்மரி ஆப் பாண்ட்ஸ் டேட்டாவில் இருந்து ஒரு 5 எண் சம்மரியையும் டேட்டாவின் மீன் ஐயும் நமக்கு கொடுக்கும் இப்போது கூப்பன் ரேட் ஆன முதல் காலம்ன் எனக்கு 5 எண் சம்மரி மற்றும் மீன் அதாவது சராசரி உள்ளது மேலும் என்னிடம் இரண்டாவது காலத்திற்கான 5 எண் சம்மரி மற்றும் மீன் உள்ளது எனவே டேட்டாவை எவ்வாறு லோட் செய்வது டேட்டாவை எவ்வாறு வியூ செய்வது என்பதை இது வரை பார்த்தோம் ஸ்டரக்சர் மற்றும் சம்மரியையும் பார்த்தோம் இப்போது டேட்டாவை எவ்வாறு விஷுவலைஸ் செய்வது என்று பார்ப்போம் எனவே டேட்டாவைக் விஷுவலைஸ் செய்ய நான் பிளாட் பங்க்ஷனை பயன்படுத்துகிறேன் R விஷுவலைசேஷன் என்ற பகுதியில் முன்னரே நாம் பிளாட் ஃபங்ஷன் பற்றி படித்துள்ளோம் இப்போது பிளாட் பங்க்ஷனிற்கான இன்புட் அடிப்படையில் x மற்றும் y ஆகும் இந்த கேஸில் x எனது கூப்பன் ரேட்டையும் y என்பது எனது பிட் பிரைஸையும் குறிக்கிறது எனவே வேறியபிள்களை அக்சஸ் செய்ய டேட்டா பிரேம் நேமிற்கு அடுத்து ஒரு டாலர்dollar சிம்பலை கொடுக்க வேண்டும் எனவே பாண்ட்ஸ் டேட்டாகளிலிருந்து கூப்பன் ரேட்டையும் பிட் பிரைஸையும் அக்சஸ் செய்யலாம் என்று நான் சொல்கிறேன் எனவே எனது பிளாட்டிற்கு ஒரு டைட்டிலையும் கொடுக்க முடியும் எனவே பராமீட்டர் மெயினில் உங்கள் பிளாட்ஸின் டைட்டிலை குறிப்பிடலாம் xlab என்பதே x லேபிள் ஆகும் எனவே நான் x லேபிளை "கூப்பன் ரேட்" என்றும் y லேபிளை "பிட் பிரைஸ்" என்றும் அஸைன் செய்கிறேன் பிளாட் வலது கை பக்கம் உள்ளது எனவே டைட்டில் பிட் பிரைஸ் வெர்சஸ் கூப்பன் கூப்பன் ரேட் ஆகும் நான் எவ்வாறு அஸைன் செய்துள்ளேன் என்பதைப் பொறுத்தது என்னிடம் y ஆக்ஸிஸ்ஸில் பிட் பிரைஸ் உள்ளது நான் அதை பிட் பிரைஸ் என லேபிள் செய்துள்ளேன் மற்றும் x ஆக்ஸிஸ்ஸில் கூப்பன் ரேட் உள்ளது எனவே அதை கூப்பன் ரேட் என லேபிள் செய்துள்ளேன் இப்போது ஒரு லீனியர் டிரெண்ட் ஐ காண்கிறோம் இப்போது சில பாயிண்டுகள் கூப்பன் ரேட்டின் ரேஞ்ச் ற்க்கு முற்றிலும் வெளியே உள்ளன இந்த பாயின்ட்களை ஐடென்டிபை செய்ய லீனியர் மாடல் நமக்கு உதவுமா என்பதை இப்போது பார்ப்போம் தொடக்கமாக நாம் ஒரு லீனியர் ரெக்ரெஸ்ஸன் மாடலை உருவாக்குவோம் ஒரு லீனியர் மாடல் lm பங்க்ஷனை பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறது எனவே பங்க்ஷனிற்கான இன்புட்கள் பார்முலா மற்றும் டேட்டா ஆகும் பார்முலா மூலம் நான் இன்டெபென்டென்ட் வேறியபிள் வெர்சஸ் டெபென்டென்ட் வேறியபிளை ரெக்ரெஸ் செய்கிறேன் எனவே இது ஒரு பார்முலாவிற்கு எவ்வாறு மொழிபெயர்க்கப்படுகிறது நான் டெபென்டென்ட் வேறியபிளை கொண்டிருக்கிறேன் இன்டெபென்டென்ட் வேறியபிளின் மேல் ஒரு டில்ட் சிம்பல் உள்ளது எனவே டில்ட் சிம்பல் இன்டெபென்டென்ட் வேறியபிள் வெர்சஸ் டெபென்டென்ட் வேறியபிளை ரெக்ரெஸ் செய்யச் சொல்கிறது எனவே லீனியர் மாடலை உருவாக்க 2 வழிகள் உள்ளன அதை எப்படி செய்வது என்று பார்ப்போம் முதல் வழி ஒரு பங்க்ஷன் என்று நமக்கு சொல்கிறது எனவே நான் தனிப்பட்ட வேரியபிள் கூப்பன் ரேட் மற்றும் பிட் பிரைஸ் ஆகியவற்றை டேட்டா பிரேமை தொடர்ந்து டாலர்dollar சிம்பலை பயன்படுத்தி அக்சஸ் செய்கிறேன் எனவே பாண்ட்ஸ் டேட்டாகளிலிருந்து பிட் பிரைஸை எடுத்து பாண்ட்ஸ் டேட்டாகளிலிருந்து கூப்பன் ரேட்டை எடுத்து அவற்றை ரெக்ரெஸ் செய்யுங்கள் வேறு ஒரு வழியும் இருக்கிறது வேரியபிள்களை அக்சஸ் செய்ய டேட்டா பிரேமின் நேம்மை பெயரைக் குறிப்பிடுவதற்கு பதிலாக நாம் நேரடியாக வேரியபிளின் நேம்மை பெயரைக் குறிப்பிடலாம் மற்றும் டேட்டா பாண்ட்ஸ் என கொடுக்கலாம் எனவே பாண்ட்ஸ் டேட்டாகளிலிருந்து இந்த வேரியபிள்களை அக்சஸ் செய்யலாம் ஈகுவேஷன் ŷi β̂0 β̂1 xi εi பார்மில் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் εi என்பது ரெஸிடுவல்ஸ் எனப்படும் எரர் ஆகும் β̂0 என்பது இண்டெர்செப்ட் மற்றும் β̂1 என்பது ஸ்லோப் ஆகும் இனிமேல் இந்த எஸ்டிமேட்கள் இண்டெர்செப்ட் மற்றும் ஸ்லோப் என குறிப்பிடப்படும் எனவே இப்போது நாம் ஒரு லீனியர் மாடலை உருவாக்கி அதை ஒரு பாண்ட்ஸ்மோட் ஆப்ஜெக்ட் ஆக சேவ் செய்துள்ளோம் பிளாட்டின் மீது ரெக்ரெஸ்ஸன் லயனை எவ்வாறு பொருத்துவது என்று பார்ப்போம் நாம் ab line ab லயன் எனப்படும் ஒரு பங்க்ஷனை பயன்படுத்துவோம் மேலும் பங்க்ஷனிற்கான இன்புட் பாண்ட்ஸ்மோட் அதாவது என்னுடைய லீனியர் மாடல் ஆகும் நாம் ஏற்கனவே கூப்பன் ரேட்டையும் பிட் பிரைஸையும் எவ்வாறு பிளாட் செய்வது என்று பார்த்தோம் இப்போது பிளாட்டிற்கு கூடுதலாக இந்த கமாண்டை நீங்கள் குறிப்பிட வேண்டும் எனவே ab இங்கே இண்டெர்செப்ட் மற்றும் ஸ்லோப்பை குறிக்கிறது உங்கள் ஈகுவேஷன் yabx பார்மில் இருந்தால் a என்பது எனது இண்டெர்செப்ட் மற்றும் b என்பது எனது ஸ்லோப் ஆகும் இந்த கேஸில் a என்பது β̂0 மற்றும் b என்பது β̂1 ஆகும் எனவே பிளாட் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் எனது வலதுபுறத்தில் ஒரு பிளாட் உள்ளது அது ரெக்ரெஸ்ஸன் லயனில் எவ்வாறு பொருந்துகிறது என்பதை இப்போது நாம் காண முடிகிறது இது மிகவும் மோசமாக பொருந்துகிறது மற்றும் இது அவுட்லையெர்ஸ்களை ஐடென்டிபை செய்யவில்லை எனவே ரெக்ரெஸ்ஸன் லயன் உண்மையில் இந்த அவுட்லையெர்ஸ்களால் பாதிக்கப்படுகிறது என்று நாம் கூறலாம் இப்போது மாடல் சம்மரியை பார்ப்போம் எனவே பாண்ட்ஸ் டேட்டாகளிலிருந்து கூப்பன் ரேட் வெர்சஸ் பிட் பிரைஸை ரெக்ரெஸ் செய்துள்ளேன் நீங்கள் மற்ற கமாண்டையும் பயன்படுத்தலாம் சம்மரி என்பது ஒரு பங்க்ஷன் ஆகும் சம்மரி பங்க்ஷனின் இன்புட் ஒரு லீனியர் மாடலாக மாறுகிறது நம்மிடம் லீனியர் மாடலாக பாண்ட்ஸ்மோட் உள்ளது இது சம்மரியின் முதல் பார்வை எனவே நீங்கள் கமாண்டை இயக்கும் போது இது எப்படி இருக்கும் என்றால் இது கால்சோனில் இப்படி இருக்கும் எனவே அவுட்புட்டின் 4 பிரிவுகள் நம்மிடம் உள்ளது அதாவது நம்மிடம் கால் ரெஸிடுவல் கோயபிசியன்ட் மேலும் கீழே சில ஹியூரிஸ்டிக்ஸ் உள்ளன இப்போது இவை ஒவ்வொன்றையும் அவை ஆழமாக எதைக் குறிக்கின்றன என்பதையும் பார்ப்போம் இப்போது நாம் பயன்படுத்திய பார்முலாவை கால் காட்டுகிறது எனவே இந்த கேஸில் நான் கூப்பன் ரேட் வெர்சஸ் பிட் பிரைஸ் பார்முலாவை பயன்படுத்தினேன் எனவே பாண்ட்ஸ் டேட்டாகளிலிருந்து இன்டிபெண்டண்ட் வேறியபிள் பிட்ப்ரைஸை டெபென்டென்ட் வேறியபிள் கூப்பன் ரேட் உடன் ரெக்ரெஸ் செய்யுங்கள் இப்போது நீங்கள் சரியான டெபென்டென்ட் மற்றும் இன்டிபெண்டண்ட் வேறியபிளை கொடுத்திருக்கிறீர்களா என்பதைச் சரிபார்க்க இதுவே வழி அடுத்த பகுதி ரெஸிடுவல் ஆகும் எனவே ரெஸிடுவல் என்றால் அப்சர்வ்ட் மற்றும் பிரடிக்டட் வேல்யூகளுக்கு இடையிலான வேறுபாடு ஆகும் எனவே நம் ஈகுவேஷனில் முன்பு εi என்ற பராமீட்டர் இருப்பதைக் கண்டோம் அந்த εi ரெஸிடுவலிற்கு ஒத்திருக்கிறது அதற்கு கீழே 5 எண் சம்மரி உள்ளது அடுத்த பகுதி கோயபிசியன்ட்களாகும் இண்டெர்செப்ட் மற்றும் கூப்பன் ரேட் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய சில வேல்யூகளின் செட் ஆக 2 ரோக்களைக் காண்கிறோம் இப்போது இந்த இண்டெர்செப்ட் மற்றும் கூப்பன் ரேட் வேறொன்றுமில்லை அவை β̂0 மற்றும் β̂1 ஆகும் நாம் முன்னர் பார்த்த ŷi β̂0 β̂1 xi εi என்ற ஈகுவேஷனில் β̂0 என்பது இண்டெர்செப்ட் மற்றும் β̂1 என்பது ஸ்லோப் ஆகும் இப்போது காலத்தில் உள்ள மற்ற 4 பராமீட்டர்கள் என்ன என்று பார்ப்போம் இப்போது என்னிடம் முதல் காலம் உள்ளது இது ஒரு எஸ்டிமேட் இது இண்டெர்செப்ட் மற்றும் ஸ்லோப் பராமீட்டர்களுக்கான எஸ்டிமேட் ஆகும் அடுத்த காலம் ஒரு ஸ்டாண்டர்ட் எரர் ஆகும் எனவே ஸ்டாண்டர்ட் எரர் என்பது இண்டெர்செப்ட் மற்றும் ஸ்லோப் தொடர்புடைய எஸ்டிமேடட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆகும் அடுத்த காலம் t வேல்யூ ஆக இருக்கிறது t வேல்யூ என்றால் என்ன இது ஸ்டாண்டர்ட் எரரின் ரேஷியோ ஆப் எஸ்டிமேட் ஆகும் மேலும் இது ஹைபோதேசிஸ் டெஸ்டிற்கான முக்கியமான அளவுகோலாகும் அதற்குப் பின் உள்ள காலம் ப்ராப்பபிலிட்டி ஆகும் எனவே இது ஒரு t ரேண்டம் வேறியபிளிற்கான ப்ராப்பபிலிட்டி ஆகும் இது அப்சர்வ்ட் கவனிக்கப்பட்ட t ஸ்டாட்டிஸ்டிக்கை விட அதிகமாக இருக்கும் எனவே சில ஸ்டார்கள் இறுதியில் குறிக்கப்படுவதைக் காணலாம் இந்த ஸ்டார்கள் என்ன இந்த ஸ்டார்கள் மேலே உள்ள சிக்னிபிகன்ஸ் அளவை நமக்குக் கூறுகின்றன அவைகளால் நல் ஹைபோதேசிஸ் நிராகரிக்கப்படும் நல் ஹைபோதேசிஸ் என்றால் என்ன நல் ஹைபோதேசிஸ் என்னவென்றால் எஸ்டிமேட்கள் 0 ஆக இருக்கும் கடைசி வரியில் எனக்கு ஒரு F ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மற்றும் அதனுடன் தொடர்புடைய p வேல்யூவும் உள்ளது இப்போது F ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல் ஹைபோதேசிஸை சோதிக்க மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது இது ஒன்றுமில்லை ஸ்லோப் 0 ஆகும் எனவே இந்த விரிவுரையில் ஒரு டேட்டாவை எவ்வாறு லோட் செய்வது எப்படி பிளாட் செய்வது மற்றும் எப்படி விஷுவலைஸ் செய்வது ஒரு லீனியர் மாடலை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் லீனியர் மாடலின் முடிவுகளை எவ்வாறு விளக்குவது என்று பார்த்தோம் எனவே அடுத்த விரிவுரையில் நம் மாடலை எவ்வாறு அசஸ் செய்வது என்று பார்ப்போம் மேலும் நம் மாடலை மேம்படுத்த முடியுமா என்றும் பார்ப்போம்